எனவே கடந்த விரிவுரையில் லாப்லேஸ் இணைமாற்றத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்த்தோம் விரிவுரையின் முடிவில் வேறுபாட்டு சமன்பாடுகளை எவ்வாறு மதிப்பிடுவது என்று பார்த்தோம் மற்றும் வேறுபாட்டுச் சமன்பாடு மற்றும் வகைக்கெழுச் வேறுபாட்டுச் சமன்பாடுகளை எப்படி தீர்ப்பது என்று பார்க்க ஆரம்பித்தோம் எனவே இன்று இந்த விரிவுரையில் இந்த பிரிவில் சில எடுத்துக்காட்டுகளைத் தொடரப் போகிறோம் மற்றும் தொடர்ந்து இந்த வகையான கணக்குகளை தீர்க்க போகிறோம் எனவே இந்த விரிவுரையின் அடுத்த பாதியில் லாப்லாஸ் மற்றும் போரியர் இணைமாற்றம் பயன்படுத்தி முழு வகையீட்டுச் சமன்பாடுகள் மற்றும் பகுதி வகையீட்டுச் சமன்பாடுகள் எப்படி தீர்ப்பது என்று பார்ப்போம் எனவே நகரும் முன்பு நாம் நினைவு கொள்ள வேண்டியது u Staircase function u படிக்கட்டுச்சார்பு எனவே இதுதான் நாம் விவரிக்க விரும்பும் படிக்கட்டுச்சார்பு தேற்றம் 1 ன் மூலம் இந்த உபயோகமான விளைவை பார்த்தோம் எனவேஇந்த முடிவுகள் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளதால் வேறுபாட்டு சமன்பாடுகளை தீர்க்கும் இது போன்ற விளைவுகளை பார்க்கலாம் எனவே நாம் ஒரு எடுத்துக்காட்டை காணலாம் எடுத்துக்காட்டு 1 எனவே இந்த வகையான உதாரணங்களை பார்ப்பதன் மூலம் இந்த வேறுபட்டு சமன்பாடுகளை எப்படி தீர்ப்பது என்று பார்க்கலாம்

எனவே மேலே செல்கையில் மேலும் சில எடுத்துக்காட்டுகளுடன் பார்க்கலாம்

எனவே நாம் இந்த வகையீட்டுச் சமன்பாட்டு நிகழ்வை இப்பொழுது காண்போம் எனவே வகையீட்டுச் சமன்பாட்டு எடுத்துக்காட்டு 3 தீர் எனவே மறுபடியும் நான் லாப்லாஸ் இணைமாற்றம் பயன்படுத்துகிறேன் எனக்கு இந்த வகையீட்டின் லாப்லாஸ் இணைமாற்றம் கிடைக்கிறது எனவே இப்போது நாம் குறிப்பிட்ட பின்னோக்கு வேறுபாட்டை பயன்படுத்த போகிறோம் எனக்கு கிடைப்பது யாதெனில் தீர்வு லாப்லாஸ் இணைமாற்றம் எனவே இதுதான் வேறுபாடு

எனவே இந்த குறிப்பிட்ட இந்த வகையீட்டு வேறுபாட்டு சமன்பாடுகள் தீர்வு நம்மிடம் உள்ளது இது சில முடிவுறு உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஆகும் எனவே இது இந்த ஹெவிசிட் சார்பு காரணமாக நிகழ்கிறது எனவே n என்ற உறுப்புகள் வரையுமே இவை உயிர்ப்புடன் உள்ளது மற்ற உறுப்புகள் எல்லாம் 0 ஆகிறது எனவே நாம் மேலே சென்று மற்றும் ஒரு எடுத்துக்காட்டினை காணலாம் எனவே என்னிடம் வகையீட்டு வேறுபாட்டு சமன்பாடுகளை தீர்க்கும் பொழுது மற்றொரு நிலை உள்ளது எடுத்துக்காட்டு 4 எனவே t ஐ பொறுத்து நான் மேலும் ஒரு முறை லாப்லாஸ் இணைமாற்றம் பயன்படுத்தும்பொழுது எனது கணக்கு கீழ்கண்டவாறு கிடைக்கிறது

t n க்கு மறுபடியும் ஹெவிசிட் சார்பினால் n உறுப்புகள் மட்டுமே உயிர்பெறும் எனவே நாம் மேலும் குறிப்பிட்ட தலைப்பில் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம்